வணக்கம் மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமையை வளர்ப்பது குறித்த NPTEL MOOC இன் பாடத்திட்டத்திற்கு மீண்டும் வரவேற்கிறேன் இது எட்டாவது வாரம் இந்த பாடத்திட்டத்தின் கடைசி வாரம் மற்றும் இது தொகுதி எண் 1 விரிவுரை எண் 43 ஆகும் இந்த வாரம் நான் விளக்கக்காட்சி திறன்களுடன் தொடங்கப் போகிறேன் விளக்கக்காட்சி திறன்கள் குறித்த இந்த தொகுதிகளுக்காக உங்களில் பெரும்பாலோர் ஆவலுடன் காத்திருக்கிறீர்கள் நான் மிக முக்கியமான விஷயத்துடன் தொடங்கப் போகிறேன் இது ஒரு நல்ல தொழில்முறை தொகுப்பாளராக மாற உங்களை அனுமதிக்கவில்லை அதாவது பயத்தை சமாளிப்பது பொது பேச்சுமற்றும் விளக்கக்காட்சி திறன்களின் அடிப்படையில் நம்பிக்கையை வளர்ப்பது இப்போது நான் தொடங்குவதற்கு முன் முந்தைய விரிவுரையில் நான் என்ன செய்தேன் என்பதை விரைவாக மதிப்பாய்வு செய்வோம் முந்தைய சொற்பொழிவில் நான் நேர்காணல்களுக்கான உடல் மொழியில் கவனம் செலுத்தினேன் குழு விவாதங்களுக்கான உடல் மொழி உங்கள் தோற்றம் உங்கள் அணுகுமுறை ஆளுமை மற்றும் நேர்மறையான கண்ணோட்டம் போன்ற நேர்காணலுக்காக நாங்கள் படித்ததைப் போன்றது என்று நான் கூறி தொடங்கினேன் நேர்காணல்களைப் பொருத்தவரை அவை அனைத்தும் முக்கியமானவை ஆடை உடல் மொழியின் மிக முக்கியமான அம்சம் பின்னர் ஆடை அடிப்படையில் நீங்கள் செய்ய வேண்டிய மற்றும் செய்யக்கூடாதவை பற்றி விவாதித்தேன் மிகவும் பழமைவாத மற்றும் குறைவான அலங்காரமானது மிகவும் கவர்ச்சிகரமானதாக இருக்கும் கைகுலுக்குவது உறுதியான கைகுலுக்கலாக இருக்க வேண்டும் இது இறந்த மீன் அல்லது இந்த நக்கிள் கிரைண்டராக இருக்கக்கூடாது மற்றும் உடல் மொழி தோரணையில் அடிப்படையில் கண் தொடர்பைப் பராமதிப்பதன் அடிப்படையில் சரியானதாக இருக்கவேண்டும் நேர்காணலைப் போலவே உற்சாகமும் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை பராமரிக்கப்பட வேண்டும் நேர்காணல்களுடன் தொடர்புடைய குழு விவாதத்தின் பல்வேறு அம்சங்கள் மற்றும் கூறுகள் குறித்தும் நான் விவாதித்தேன் இந்த விஷயத்தில் நான் உங்களிடம் சொன்னேன் உடல் மொழி மற்றும் மென்மையான திறன்கள் நேர்காணல்களில் அல்லது இரண்டைத் தவிர மற்றவை அனைத்தும் தொடர்புடையவை எனவே ஆளுமை போன்ற தலைமைத்துவம் போன்ற அதிகபட்ச திறன்கள் எனவே அவை அனைத்தும் உடல் மொழி மற்றும் மென்மையான திறன்களுடன் தொடர்புடையவை மற்றும் நான் விவாதித்த மதிப்பீட்டு அளவுகோல்கள் கூட அவை உண்மையில் மென்மையான திறன்களையும் உடல் மொழியையும் 75 சதவீதம் அடிப்படையாகக் கொண்டவை என்ற உண்மையை உங்களுக்கு முன்னிலைப்படுத்த முயற்சிக்கிறேன் பாட அறிவுக்கு 25 சதவீதம் மட்டுமே வெயிட்டேஜ் வழங்கப்படுகிறது எனவே நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய டூஸ் மற்றும் டொண்ட்ஸை உங்களுடன் விவாதிக்க நான் பின்னர் முன்னேறினேன் அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யக் கூடாது அதிகமாகப் பேசுவதற்கு நீங்கள் கவலைப்படக் கூடாது அல்லது பதட்டமடைந்து மிகக் குறைவாகப் பேசக்கூடாது நீங்கள் ஆக்ரோஷமான நடத்தையைக் காட்டக்கூடாது நீங்கள் எந்த திமிர்பிடித்த சைகைகளையும் பயன்படுத்தக்கூடாது அழிவுகரமான உடல் மொழி வேண்டாம் நகங்களைக் கடிப்பது மூக்கை நோண்டுவது கால்களை அசைப்பது அல்லது பேனாவுடன் விளையாடுவது பொத்தானைக் கொண்டு விளையாடுவது தலைமுடியுடன் விளையாடுவது போன்ற அழிவுகரமான உடல் மொழி தவிர்க்கப்படவேண்டும் செய்ய வேண்டியவற்றைப் பொறுத்தவரை கண் தொடர்பைப் பராமரிப்பது மிகவும் சக்திவாய்ந்த செயல்திறன் கொண்டது குழுவில் பலர் இருந்தாலும் கூட இது ஒரு வகையான சீரான முறையில் செய்யப்பட வேண்டும் குறிப்பாக நீங்கள் மக்களுடன் பேசும்போது கண் தொடர்பை மாற்ற வேண்டும் கண் தொடர்பைப் பயன்படுத்தி புன்னகையுடன் இணைந்து சில யோசனைகளுக்கு நீங்கள் ஒப்புதல் அளிக்கிறீர்கள் ஒருவரை நீங்கள் பாராட்டுகிறீர்கள் என்பதையும் நீங்கள் காட்டலாம் பின்னர் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சிக்க வேண்டும் முழு ஜிடியிலும் திறந்த சைகைகளைப் பயன்படுத்த முயற்சிக்கவும் குறிப்பாக திறந்த உள்ளங்கை சைகைகள் நீங்கள் மிகவும் வெளிப்படையான மற்றும் நேர்மையான மற்றும் திறந்த மனதுடைய நபர் என்பதைக் குறிக்கின்றன நேராக நடந்து பின்னர் நிமிர்ந்து உட்கார்ந்து பின்னர் பேசும்போது மற்ற பேச்சாளரை நோக்கி சற்று சாய்ந்து நீங்கள் பச்சாதாபப்படுகிறீர்கள் என்பதைக் காட்டுங்கள் பின்னர் விவாதிக்கப்படுகிறவற்றுடன் ஒருவித உடன்பாட்டையும் ஒப்புதலையும் காட்டுகிறீர்கள் மேலும் உடன்பாட்டைக் காட்ட தலையாட்டுபவர்கள் உங்களை ஜிடி மற்றும் நேர்காணல்கள் இரண்டிலும் மிகவும் விரும்பத்தக்க நபராக மாற்றுவார்கள் இப்போது நான் உங்களுக்குச் சொன்னேன் நேர்காணல் மற்றும் ஜிடி பற்றிய விவாதத்தின் முடிவில் இந்த இரண்டு நடவடிக்கைகளும் ஒரு பதவிக்கு உங்களைத் தேர்ந்தெடுப்பதற்காக நடத்தப்படுகின்றன ஒருவேளை இது நீங்கள் விரும்பும் முதல் பதவியாக இருக்கலாம் அல்லது ஒருவேளை அது ஒரு உயர் பதவியில் நீங்கள் விரும்பும் பதவியாக இருக்கலாம் இப்போது இரண்டு நிகழ்வுகளிலும் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஒரே இரவில் உடல் மொழியை வளர்த்துக் கொள்ளாதீர்கள் ஒரே இரவில் நீங்கள் வளருவீர்கள் என்று நினைப்பது கூட ஒரு குறையுடைய தவறான கருத்து பின்னர் உங்களுக்குத் தேவையான பதவி ஒரு குறிப்பிட்ட வகையான உடல் மொழியைக் கோருகிறது நீங்கள் உங்களை முன்வைக்கும் விதத்தில் ஒரு குறிப்பிட்ட வகையான சுத்திகரிப்பைக் கோருகிறது எனவே அந்த குணங்களை நீங்கள் கருத வேண்டும் உங்கள் உடல் மொழியில் உள்வாங்க வேண்டும் மேலும் வேலை கிடைப்பதற்கு முன்பே வேலைக்குத் தேவையான ஆளுமையை நீங்கள் அனுமானிக்கிறீர்கள் எனவே அந்த வழியில் நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் உங்கள் தயார்நிலையைக் காட்டுகிறீர்கள் நேர்காணலிலோ அல்லது குழு விவாதக் குழுக்களிலோ மக்கள் மிகவும் ஈர்க்கப்படுவார்கள் மேலும் அவர்கள் உங்களைத் தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் எனவே அந்த உதவிக்குறிப்புகளுடன் நான் முந்தைய விரிவுரையை முடித்தேன் இப்போது இதில் மென்மையான திறன்கள் மற்றும் உடல் மொழியைப் பயன்படுத்தி உங்கள் ஆளுமையை வளர்ப்பதற்கான அடுத்த முக்கியமான அம்சத்தைப் பார்ப்போம் இது பொதுப் பேச்சுத் திறன்கள் விளக்கக்காட்சி திறன்கள் மற்றும் துல்லியமான வாய்வழி விளக்கக்காட்சி திறன்கள் ஆகியவற்றைப் பற்றியது ஆனால் உங்கள் அனைவருக்கும் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் சிறிய விளக்கக்காட்சிகளை கூட வழங்க நீங்கள் பயப்படுகிறீர்கள் வாய்வழி விளக்கக்காட்சியில் இந்த பயத்தை எவ்வாறு சமாளிக்க முடியும் உங்களில் பலர் முறைசாரா சூழ்நிலைகளில் சிரமமின்றி பேசுவீர்கள் எடுத்துக்காட்டாக கேண்டீனில் நீங்கள் ஒரு பேச்சைக் கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு பேச்சைக் கொடுக்கலாம் ஒரு விருந்தில் உங்களுக்குத் தெரிந்தவர்கள் அனைவரும் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அல்லது நீங்கள் விரும்பும் நபர்கள் என்று உங்களுக்குத் தெரியும் பின்னர் நீங்கள் சுதந்திரமாக அரட்டை அடிக்கிறீர்கள் நீங்கள் பார்த்த ஒரு திரைப்படத்தைப் பற்றி மதிப்பாய்வு செய்கிறீர்கள் முறையான திட்டமிடல் இல்லாமல் கூட நீங்கள் மணிக்கணக்கில் சிரமமின்றி பேசுகிறீர்கள் இதுபோன்ற அற்புதமான பேச்சுக்களை நீங்கள் வழங்க முடியும் ஆனால் நீங்கள் அதை மணிக்கணக்கில் செய்ய முடியும் ஆனால் 50 அல்லது 100 பேர் கொண்ட பார்வையாளர்களுக்கு முன் பத்து நிமிட விளக்கக்காட்சியை வழங்குமாறு நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் அவர்கள் உங்கள் வகுப்பு தோழர்கள் அல்லது உங்கள் சகாக்கள் நீங்கள் அதை செய்ய முடியுமா இப்போது முறைசாரா சூழ்நிலைகளில் பெரும்பாலான மக்கள் அதைப் பற்றி சிந்திப்பதில்லை பின்னர் அவர்கள் அச்சமின்றி பேசுகிறார்கள் ஆனால் மக்கள் முன் பொதுவில் ஒரு விளக்கக்காட்சியை வழங்குமாறு கேட்கப்படும்போது அவர்கள் ஒரு ஜெல்லியாக மாறுகிறார்கள் அவர்கள் சுருங்குகிறார்கள் பின்னர் அவர்கள் பொதுமக்களை எதிர்கொள்ள மிகவும் பயப்படுகிறார்கள் பெரும்பாலான நேரங்களில் நீங்கள் ஒரு தொழில்முறை நிபுணராக மாறும்போது ஒரு அறிக்கையின் வாய்வழி விளக்கக்காட்சி அல்லது ஒரு முன்மொழிவுக்கான வாய்வழி விளக்கக்காட்சியை வழங்குமாறு கேட்கப்படுவீர்கள் இப்போது பெரும்பாலான நேரங்களில் நீங்கள் ஒரு பொருளை சந்தைப்படுத்துவீர்கள் அல்லது ஒரு புதிய வணிக முன்மொழிவை விவரிப்பீர்கள் அல்லது உங்கள் வாழ்க்கையிலும் தொழிலிலும் நீங்கள் என்ன செய்தீர்கள் ஒரு ஆய்வகத்தை உருவாக்குவதில் நீங்கள் என்ன செய்தீர்கள் ஒரு பரிசோதனையை நடத்துவதில் நீங்கள் என்ன செய்தீர்கள் ஒரு திட்டத்தை செய்யும்போது நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதைப் பற்றி ஏதாவது விவரிப்பீர்கள் எனவே இந்த எல்லா நிகழ்வுகளிலும் நீங்கள் ஒரு சிறிய விளக்கக்காட்சியை வழங்க வேண்டும் இப்போது நவீன காலங்களில் பவர் பாயிண்ட் விளக்கக்காட்சியைப் பயன்படுத்தி இதை வழங்க நீங்கள் அனுமதிக்கப்படுகிறீர்கள் அந்த நாட்களில் நாங்கள் கருப்பு பலகையைப் பயன்படுத்தினோம் இப்போது உங்களிடம் வெள்ளை பலகை உள்ளது அதில் கூட நீங்கள் பலகையைப் பயன்படுத்தலாம் சில இடங்களில் இன்னும் சில பழைய நிறுவனங்களில் ஓவர்ஹெட் ப்ரொஜெக்டர்கள் பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் அது இன்று ஒரு பவர் பாயிண்ட் விளக்கக்காட்சியால் முழுமையாக மாற்றப்படுகிறது கையேடுகள் அல்லது கையால் எழுதப்பட்ட குறிப்புகளைப் பயன்படுத்துவதில் மிகவும் திறமையான மற்ற பேச்சாளர்கள் உள்ளனர் அவர்களிடம் க்யூ கார்டுகள் என்று அழைக்கப்படும் சிறிய கார்டுகள் உள்ளன அவர்கள் முக்கிய வார்த்தைகளைக் குறிப்பிடுகிறார்கள் பின்னர் அவர்களால் மிகச் சிறந்த வாய்வழி விளக்கக்காட்சியை வழங்க முடியும் எனவே வாய்வழி விளக்கக்காட்சி என்பது என்னவென்றால் நீங்கள் ஏதாவது செய்துள்ளீர்கள் பின்னர் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதைப் பற்றி சுருக்கமாகக் கொடுக்க வேண்டும் 6 மாதங்கள் இருக்கலாம் நீங்கள் பி டி செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் அதை 4 ஆண்டுகள் முதல் 6 ஆண்டுகள் வரை செய்திருக்கலாம் பின்னர் இறுதியாக இவ்வளவு காலமாக நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பது பற்றி இந்த வாய்வழி விளக்கக்காட்சியில் நீங்கள் கொடுக்க வேண்டும் ஆனால் இவ்வளவு செய்த பிறகு நீங்கள் ஏன் இவ்வளவு பயப்படுகிறீர்கள் ஒரு எளிய பேச்சுக்கு கூட நீங்கள் ஏன் மிகவும் பயப்படுகிறீர்கள் பொதுமக்களை எதிர்கொள்ள ஏன் பயப்படுகிறீர்கள் நீங்கள் ஆங்கிலத்தில் ஒரு உரையை வழங்க வேண்டுமானால் நீங்கள் இந்தியைச் சேர்ந்தவர் அல்லது நீங்கள் மராத்தியைச் சேர்ந்தவர் அல்லது நீங்கள் ஆங்கிலத்தைத் தவிர வேறு எந்த ஊடகத்திலிருந்தும் வந்தவர் என்று சிலர் நினைக்கிறார்கள் எனவே நான் இந்த மொழியைப் பேசாததால் நான் நிறைய தவறுகளைச் செய்யக்கூடும் என்ற பயம் உங்களுக்கு உள்ளது ஆனால் உண்மை என்னவென்றால் ஒரு இந்திய ஹிந்தி பேச்சாளருக்கு மட்டுமல்ல ஒரு அமெரிக்கருக்கும் மிகப் பெரிய பயம் பொதுப் பேச்சாகும் பலர் பொதுப் பேச்சு பேசுவதைத் தவிர்ப்பார்கள் மேலும் பொதுப் பேச்சு பேசுவதற்கு முன்பு வர வேண்டும் என்று நாம் பொதுவாக நினைக்கும் வேறு சில விஷயங்களைப் பற்றிய அவர்களின் பயம் உண்மையில் அவர்கள் பிறகு வருகிறது என்று அது கூறுகிறது வாய்வழி விளக்கக்காட்சியை வழங்குமாறு உங்களிடம் கேட்கப்படும்போது இது உறுதியான தகவல்தொடர்பு நோக்கத்தை மனதில் கொண்ட பொதுப் பேச்சின் முறையான செயலாகும் சில நேரங்களில் பொதுப் பேச்சில் தகவல்தொடர்பு நோக்கம் மிகவும் தெளிவாக இல்லை எனவே அரசியல்வாதி வந்து பேசுகிறார் சில நேரங்களில் ஒரு கட்சிக்கு எதிராக கூறுகிறார் அல்லது எதையாவது முன்வைக்க முயற்சிக்கிறார் ஆனால் வாய்வழி விளக்கக்காட்சியில் நோக்கம் மிகவும் தெளிவாக உள்ளது எனவே நீங்கள் ஒரு முன்மொழிவை வழங்குகிறீர்கள் பின்னர் நீங்கள் சில நிதியைப் பெறுகிறீர்கள் நீங்கள் ஒரு விளக்கக்காட்சியைக் கொடுக்கிறீர்கள் பின்னர் உங்களை மதிப்பிடுவதற்கும் உங்களுக்கு சில பட்டங்களைக் கொடுப்பதற்கும் அல்லது உங்களுக்கு சில தரங்களைக் கொடுப்பதற்கும் நபர்கள் உள்ளனர் இப்போது அத்தகைய சந்தர்ப்பத்தில் பயம் எனவே இந்த பயம் உங்கள் தொண்டையை அடைக்கிறது சில நேரங்களில் வார்த்தைகள் வெளியே வரவில்லை என்று நீங்கள் உணர்கிறீர்கள் நீங்கள் வியர்வை சிந்துகிறீர்கள் எனவே கை ஈரமாகி பின்னர் அது ஒரு இறந்த மீன் போல மாறி வருகிறது பின்னர் இதய துடிப்பு அதிகரித்து வருவதை நீங்கள் உணர்கிறீர்கள் பின்னர் முழு உடலும் நடுங்குகிறது அது மிகவும் பதட்டமாக இருக்கிறது எனவே கால்கள் உறுதியாக நிற்கவில்லை நீங்கள் மயக்கம் அடைவது போல் உணர்கிறீர்கள் எந்த நேரத்திலும் நீங்கள் மற்றவர்களுக்கு முன் மயக்கம் அடைவீர்கள் என்று நீங்கள் பயப்படுகிறீர்கள் அது ஒரு பொது அவமானம் போல் தோன்றும் மற்றும் கால்கள் தடுமாறுகின்றன எனவே அவர்களால் உறுதியாக நிற்க முடியவில்லை இப்போது அது ஏன் நடக்கிறது பின்னர் ஏன் இந்த பயம் உங்களுக்கு மட்டுமே உள்ளது அல்லது ஒரு அமெரிக்க பொதுப் பேச்சாளரைப் போல ஆங்கிலம் பேசும் ஒருவருக்கு கூட நான் சொன்னது போல் பலரால் உணரப்படுகிறதா எனவே லிஸ்ட் புத்தகம் என்று அழைக்கப்படும் ஒரு புத்தகம் உள்ளது எனவே லிஸ்ட் புத்தகத்தில் ஒரு குழுவின் முன் மக்கள் பேசும் போது வரும் மிகப்பெரிய பயம் மற்றும் மிகப்பெரிய அச்சம் அமெரிக்கர்களில் முதலிடத்தில் உள்ளது மேலும் மரணம் ஏழாவது இடத்தில் வருகிறது என்பதை அறிந்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் முன்பு இருந்த ஆறு விஷயங்களுக்கு பிறகுதான் மக்கள் மரணத்தைப் பற்றி பயப்படுகிறார்கள் மற்ற ஆறு விஷயங்களில் பாம்புகள் உள்ளன உங்களிடம் பூச்சிகள் உள்ளன முதலாவதாக பொதுப் பேச்சு உள்ளது எனவே ஒரு பூர்வீக பேச்சாளருக்கு கூட பொதுப் பேச்சைப் பொறுத்தவரை பயம் உள்ளது எனவே அது எந்த மொழியையும் பொருட்படுத்தாமல் உள்ளது எனவே மொழி உண்மையான தடை அல்ல உங்களில் பெரும்பாலோர் மொழி தான் பிரச்சனை என்று நினைக்கிறார்கள் அதனால்தான் நீங்கள் பேசுவதற்கு பயப்படுகிறீர்கள் அது பிரச்சினை அல்ல பிரச்சனை உங்கள் மனதில் உங்கள் ஆன்மாவில் உங்கள் சிந்தனையில் உள்ளது எனவே மக்கள் ஏன் பயப்படுகிறார்கள் என்பதற்கான முதல் முதன்மைக் காரணம் என்னவென்றால் நான் கேலி செய்யப்படுவேன் என்று அவமானப்படுத்தப்படுவேன் என்று மக்கள் அஞ்சுகிறார்கள் நான் தவறு செய்தால் நான் அசிங்கப்படுவேன் நான் சில இலக்கணத் தவறுகளைச் செய்யும்போது மக்கள் என்னைப் பார்த்து சிரிப்பார்கள் எனவே நான் ஒரு பெரிய மனிதர் நான் என்னைப் பற்றி ஒரு பெரிய தோற்றத்தை உருவாக்கியுள்ளேன் ஆனால் அந்த உச்சரிப்பில் நான் தவறாகப் போகும்போது மக்கள் என்னைப் பரிகாசம் செய்ய மாட்டார்களா உண்மையில் நான் தவறாகப் போனால் மக்கள் என்னை விமர்சிப்பார்கள் பின்னர் என் மரியாதை எங்கே என் ஈகோ எங்கே எனவே அதற்குப் பிறகு என்னால் அவர்களை எதிர்கொள்ள முடியாது இது அவமானத்திற்கு அஞ்சுவது நீங்கள் பொதுவில் வெட்கப்படுவீர்கள் என்று அச்சத்திற்கான அடுத்த காரணம் நிலைமையைப் பற்றி அறியாமை நீங்கள் மக்களுடன் பேசுகிறீர்கள் உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துகிறீர்கள் ஆனால் தொலைபேசியில் சிறிய குழுவில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் பேஸ்புக்கில் நபரைப் பார்க்காமல் அரட்டையைப் பயன்படுத்தி ஏதாவது எழுத வேண்டியிருக்கும் போது அல்லது நீங்கள் மின்னஞ்சல் அனுப்பும் போது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் மக்கள் உங்களுக்கு முன்னால் நேருக்கு நேர் பார்க்க வேண்டியிருக்கும் போது அவர்கள் பெரிய குழுக்களாக இருக்கும்போது உங்களுக்கு சிக்கல் உள்ளது சிறிய குழுக்களுடன் மீண்டும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனவே பிறப்பிலிருந்தே உங்களுக்குத் தெரியாது அந்த அறிமுகமின்மை நாம் உண்மையில் எல்லா நேரத்திலும் ஆயிரக்கணக்கான மக்களுடன் பேசவில்லை நாம் எப்போதும் சிறிய எண்ணிக்கையிலான நபர்களுடன் பேசுகிறோம் ஒரே நேரத்தில் ஒன்று அல்லது இரண்டு பேர் எனவே சூழ்நிலையைப் பற்றி அறிமுகமில்லாததும் உங்களுக்கு ஒருவித அச்சுறுத்தலைத் தருவதற்கான காரணம் இதுதான் பின்னர் பொதுப் பேச்சுக்கு அஞ்சும் பெரும்பாலான மனிதர்களில் ஒரு உளவியல் தவறான கருத்து உள்ளது ஏதோ தவறு நடக்கும் என்ற நிச்சயமற்ற உணர்வு தொந்தரவு செய்யும் உணர்வு நான் ஒரு பேச்சைக் கொடுத்தால் மைக் வேலை செய்யாது என் பவர் பாயிண்ட் வேலை செய்யாது நான் பேச்சைக் கொடுத்தால் ஏதோ தவறு நடக்கும் எனவே நான் ஏன் அதை கொடுக்க வேண்டும் எனவே நல்ல பேச்சுக்களை வழங்குவதில் நான் அதிர்ஷ்டசாலி அல்ல எனவே இவை மனதைத் தடுக்கும் எண்ணங்கள் பின்னர் இவற்றை நீங்கள் எவ்வாறு சமாளிக்க முடியும் என்பதை நான் உங்களுக்குச் சொல்வேன் இந்த பயம் மேடை பயம் என்று அழைக்கப்படுகிறது எனவே இது ஒரு பேச்சு கொடுக்கப் போகும் நபர்களுடன் மட்டுமல்ல மேடையில் வந்து நிகழ்த்த வேண்டிய எவரும் அது ஒரு நடனக் கலைஞராக இருந்தாலும் சரி ஒரு நடிகராக இருந்தாலும் சரி புகழ்பெற்ற ஷேக்ஸ்பியரின் நடிகர் லாரன்ஸ் ஆலிவர் கொடுக்கும்போது ஷேக்ஸ்பியரின் நாடகமான ஹேம்லெட்டின் ஆயிரமாவது அல்லது அதற்கு மேற்பட்ட நடிப்பாக இருக்கலாம் எனவே நேர்காணல் செய்பவர்களில் ஒருவர் அவரிடம் கேட்டார் அவர் பயப்படுகிறாரா என்று கேட்டார் அவர் நிச்சயமாக ஆம் ஆனால் அவர்கள் ஆரம்ப தருணங்களில் உள்ளன என்றார் எனவே உரையாடலை இதயத்தால் அறிந்த மொழியை நன்கு பேசக்கூடிய ஒரு அனுபவமிக்க அனுபவம் வாய்ந்த நடிகருக்கு கூட சில வகையான உளவியல் அச்சுறுத்தல் இருக்கலாம் அது இயல்பானது எனவே முக்கியமானது என்னவென்றால் நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவே அவருக்கு அந்த சிறிய பயம் இருந்தபோது கூட அவர் செல்வார் அவர் நிர்வகிப்பார் பின்னர் அவர் வெற்றிகரமாக வெளிவருவார் என்று அவர் மிகவும் நம்பிக்கையுடன் இருந்தார் ஏனென்றால் அவருக்கு இந்த நேர்மறையான சுய உருவம் உள்ளது எனவே ஒரு நேர்மறையான சுய உருவத்தைக் கொண்டிருப்பதால் அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இருக்கலாம் எனவே நான் ஒரு பேச்சு கொடுக்க முடிவு செய்தால் நான் கொடுப்பேன் என்ன நடந்தாலும் நான் அதிலிருந்து வெளியே வருவேன் ஏனென்றால் நான் செய்ததைப் பற்றி நான் நன்றாக உணர்ந்தால் மற்றவர்கள் எனக்கு இன்னும் ஒரு பொருட்டல்ல எனவே அது நல்லது எனவே அது நேர்மறையான சுய உருவம் மற்றும் நான் மோசமாக இருக்கிறேன் நான் குறைவாக இருக்கிறேன் இதைச் செய்ய முடியாது என்று சுய குறைத்து மதிப்பிடுவதைத் தவிர்க்கவும் மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிடுவதைத் தவிர்க்க வேண்டும் எனவே அவள் நன்றாக பேசுகிறாள் அவளுடைய சொற்களஞ்சியம் என்னை விட மிக உயர்ந்தது அவர் மிகவும் கட்டளையான குரலைக் கொண்டவர் அவளுக்கு ஒரு நல்ல ஆளுமை உள்ளது என்று நினைப்பது எனவே அவள் தவறுகளைச் செய்தாலும் தவறான விஷயங்களைச் சொன்னாலும் மக்கள் அதை கவனிக்க மாட்டார்கள் ஆனால் நான் அதைச் செய்யும்போது மக்கள் அதை கவனிப்பார்கள் எனவே அது ஒப்பீடு இதை நீங்கள் எவ்வாறு சமாளிக்க முடியும் ஆனால் என்ன நடந்தாலும் நான் இதில் தேர்ச்சி பெறப் போகிறேன் என்ற இந்த பயத்தைப் பற்றி ஏதாவது செய்ய நீங்கள் உறுதியாக இருந்தால் இந்த பயத்தை சமாளிக்க ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது செய்வேன் எனவே ஒரு சிறிய முறைசாரா மட்டத்தில் பயிற்சி செய்யத் தொடங்குங்கள் ஒரு சிறிய பேச்சை 3 நிமிடங்கள் 5 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் 15 நிமிடங்கள் 1 மணி நேர விளக்கக்காட்சியை தயாராக வைத்திருங்கள் தயங்க வேண்டாம் யாராவது உங்களிடம் விளக்கக்காட்சியைக் கேட்கிறார்கள் என்றால் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் கொடுக்கலாம் ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் தன்னார்வத் தொண்டு செய்ய முயற்சிக்க வேண்டும் மக்கள் உங்களை அழைக்காவிட்டாலும் நீங்கள் ஒரு வகுப்பில் இருந்தால் ஆசிரியர் யாரையாவது சிறிய விளக்கக்காட்சியைக் கொடுக்கச் சொன்னால் உங்கள் கையை உயர்த்துங்கள் பிறகு நீங்கள் தன்னார்வத் தொண்டு செய்யுங்கள் நீங்கள் தன்னார்வத் தொண்டு செய்தவுடன் உள் ஆற்றலைப் பெறத் தொடங்குவீர்கள் எனவே நீங்கள் ஏதாவது செய்ய ஒப்புக்கொண்டவுடன் விஷயங்கள் சரியாகிவிடும் ஆனால் அதற்கு நீங்கள் வெட்கப்பட்டால் நீங்கள் அந்த பயக் காரணியிலிருந்து தப்பிக்கப் போவதில்லை சண்டை அல்லது ஓடிச் செல்வது போன்ற சூநிலையில் ம மட்டுமே நம் உடலில் இந்த சுவாரஸ்யமான ஹார்மோன் அட்ரினலின் சுரக்கிறது என்பதை நான் முன்பு விவாதித்தேன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஒன்று நீங்கள் ஓடிப்போக வேண்டும் அல்லது நீங்கள் எதிர்கொள்ள தேர்வு செய்ய வேண்டும் எனவே நீங்கள் அந்த வகையான பதிலைக் கொடுக்கும்போதுதான் உங்கள் உடலில் உள்ள அட்ரினலின் சுரக்கிறது உங்களுக்கு நிறைய ஆற்றலைத் தருகின்றன பின்னர் நீங்கள் உண்மையில் நீங்கள் நினைத்ததை விட மிகச் சிறப்பாகச் செய்ய முடியும் உங்கள் தொண்டை நன்றாக இல்லை காய்ச்சல் உள்ளது இல்லை என்று அனைத்து நொண்டி சாக்குகளையும் கொடுப்பதற்குப் பதிலாக உங்கள் விளக்கக்காட்சி முறை வரும்போது வகுப்பைத் தடுப்பதற்குப் பதிலாக பேச்சிலிருந்து ஓடுவதற்குப் பதிலாக சண்டையிடவும் பேசவும் நீங்கள் தேர்வுசெய்தால் நீங்கள் சண்டையிட மட்டுமே தேர்வுசெய்தால் பின்னர் மேடையில் சென்று மக்களை எதிர்கொண்டால் பேச்சைக் கொடுங்கள்அட்ரினலின் சுரக்கும் பின்னர் நீங்கள் அந்த ஆற்றலைப் பெறுவீர்கள் பின்னர் 23 நிமிடங்களுக்குப் பிறகு நான் மக்கள் முன் நிற்க முடியும் என்பதை நீங்கள் உணர்ந்தவுடன் நீங்கள் நம்பிக்கையுடன் இருப்பீர்கள் எனவே நம்பிக்கை வரும் பழகுங்கள் அனுபவியுங்கள் பயிற்சி செய்யுங்கள் அதை மீண்டும் மீண்டும் செய்யுங்கள் சிறிது நேரத்திற்குப் பிறகு மக்கள் உங்களுக்குச் சொல்வார்கள் நீங்கள் பயன்படுத்திய வார்த்தை கற்பனை செய்ய முடியாதது நீங்கள் செய்த சொல் தேர்வு நீங்கள் அதை எப்படி செய்தீர்கள் எனவே நீங்கள் அதை உணர்கிறீர்கள் நான் அப்படிப் பேசினேனா நான் அந்த வார்த்தையைப் பயன்படுத்தினேனா நான் கூட இதற்கு முன்பு திட்டமிடவில்லை ஆனால் அது எப்படி நடந்தது அட்ரினலின் உங்களிடம் உள்ள செயலற்ற சொற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுவதை வெளியே எடுக்க உதவுகிறது அது அதை செயல்படுத்தும் அதாவது உங்கள் ஆழ் மனதில் பயன்படுத்தப்படாதவை இந்த அட்ரினலின் இருக்கும்போது உங்கள் நனவான மனதில் செயல்படுத்தப்படும் எனவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆயிரக்கணக்கான சொற்களைக் கேட்கிறீர்கள் அவற்றில் 10 சொற்கள் உங்களுக்கு நினைவில் இருக்கலாம் 5 நீங்கள் பயன்படுத்தலாம் 1 அல்லது 2 ஐப் நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய 2 சொற்கள் நீங்கள் தொடர்ந்து நினைவில் வைத்திருக்கலாம் ஆனால் சில 89 சொற்கள் உள்ளன அவை உங்கள் மனதில் செயலற்ற நிலையில் உள்ளன பயன்படுத்தப்படவில்லை ஆனால் அத்தகைய சூழ்நிலை வரும்போது நீங்கள் உங்களைத் தள்ளினால் பின்னர் உங்கள் பயத்தை எதிர்கொள்கிறீர்கள் அது வெளியே வரும் பேச்சு கொடுப்பதில் உள்ள மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் மற்றவர்களைப் பற்றி நீங்கள் ஏன் அதிகம் கவலைப்படக்கூடாது என்பதுதான் மக்கள் தங்கள் சொந்த எண்ணங்களிலும் பாதுகாப்பின்மையிலும் புதைக்கப்பட்டுள்ளனர் எத்தனை முறை நீங்கள் புதிய ஆடையை அணிந்து பின்னர் ஒருவரின் முன் நின்று கேட்டீர்கள் என்னில் ஏதேனும் மாற்றத்தை நீங்கள் காண்கிறீர்களா எதையும் நான் காணவில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள் எனவே நான் ஒரு புதிய ஆடை அணிந்திருக்கிறேன் அல்லது நான் ஒரு புதிய பேனா அல்லது எதையாவது பயன்படுத்துகிறேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் எனவே அவர்கள் உங்களைப் பார்க்கவில்லை குறிப்பாக ஒரு வகுப்பறை சூழ்நிலையில் உதாரணமாக ஆசிரியர் உங்கள் ஒவ்வொருவரிடமும் 5 நிமிடங்கள் பேசும்படி கேட்டுள்ளார் நீங்கள் பேசும்போது 40 பேர் கொண்ட ஒரு வகுப்பில் நீங்கள் தொடங்கினீர்கள் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் 39 பேரும் உங்களைப் பார்த்து பின்னர் உங்களை ஆராய்ந்து ஸ்கேன் செய்ய முயற்சிக்கிறார்கள் உங்களிடமிருந்து தவறான விஷயங்களை வெளியேற்ற முயற்சிக்கிறார்கள் நீங்கள் முற்றிலும் தவறாக இருக்க வேண்டும் அவர்கள் அனைவரும் தங்கள் சொந்த எண்ணங்களில் மூழ்கியுள்ளனர் என்ற உண்மையை நீங்கள் உணர வேண்டும் அவர்களில் சிலர் உண்மையில் உங்கள் பேச்சைக் கேட்கக் கூட கவலைப்படுவதில்லை அவர்கள் உங்களைப் பார்க்கிறார்கள் என்ற இடுகையை உருவாக்குகிறார்கள் ஆனால் அவர்கள் உண்மையில் கவனிக்கவில்லை அவர்கள் கேட்கிறார்கள் ஏனென்றால் அவர்களின் மனதில் அவர்கள் என் முறை வரும் என்று நினைக்கிறார்கள் அடுத்த முறை என் முறை வரும் எனவே அடுத்து நான் என்ன சொல்ல வேண்டும் நான் எப்படி இருக்க வேண்டும் முதல் நாள் உங்களை அறிமுகப்படுத்துவது போன்ற ஒரு எளிய விஷயம் கூட சில மாணவர்களுக்கு இது எவ்வளவு பயமாக இருக்கிறது எனவே ஒவ்வொருவரும் அதைச் செய்யும்போது உடனடியாக யாராவது கவனிக்கிறார்கள் நான் என்ன சொல்ல வேண்டும் நான் அந்த பெண்ணைப் போல பின்பற்ற வேண்டும் அந்த பையன் பயன்படுத்திய சொற்றொடரை நான் பயன்படுத்த வேண்டும் அவர்கள் அதை சில நேரங்களில் குறிப்பிடுகிறார்கள் அவர்கள் தங்கள் மனதில் ஒத்திகை செய்கிறார்கள் ஆனால் பாதி நேரம் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதில் கூட அவர்கள் கவனம் செலுத்துவதில்லை எனவே மக்கள் பொதுவாக தங்கள் சொந்த எண்ணங்களிலும் தங்கள் சொந்த பாதுகாப்பின்மையிலும் புதைக்கப்படுகிறார்கள் எனது முறை வரும்போது நான் என்ன செய்வேன் என்று அவர்களும் பயப்படுகிறார்கள் எனவே நீங்கள் பதட்டமாக இருக்கும்போது கூட அவர்கள் கவனிக்க மாட்டார்கள் எனவே அவர்கள் என்னைப் பார்க்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது என் கால்கள் அசைகின்றன நான் ஒரு காகிதத்தை வைத்திருக்கிறேன் அந்த காகிதம் அசைகிறது அது எனக்கு ஒரு வகையான பதட்டத்தைத் தருகிறது உண்மையில் மக்கள் காகிதம் அசைவதைக் கூட பார்க்கவில்லை உண்மையில் உங்கள் கால்களை அசைக்கும்போது நீங்கள் பதட்டமாக இருக்கும்போது உங்கள் உள் மனதை குளிர்ச்சியாக இரு என்று சொல்லுங்கள் நான் அதை முடிப்பேன் பிறகு தான் நான் புறப்படுகிறேன் எனவே நீங்கள் அதை முடித்து பின்னர் சென்று உங்கள் நண்பர்கள் சிலரிடம் நான் கொஞ்சம் நடுங்குவதை நீங்கள் பார்த்தீர்களா என்று கேட்கிறீர்கள் கிட்டத்தட்ட அனைவரும் நீங்கள் இவ்வளவு நம்பிக்கையுடன் இருப்பதை நாங்கள் பார்த்ததில்லை என்று உங்களுக்குச் சொல்வார்கள் எனவே அதை முயற்சிக்கவும் உங்கள் அச்சத்தை உங்கள் அகராதியிலிருந்து உங்கள் மனதிலிருந்து முழுவதுமாக வெளியேற்றுவதைக் கைவிடுவதில் நீங்கள் உண்மையிலேயே தீவிரமாக இருந்தால் உங்கள் அச்சத்தை அகற்ற மூன்று ரகசியங்கள் உள்ளன முதல் மற்றும் முக்கிய விஷயம் என்னவென்றால் வேறு யாரும் உங்களுக்கு உதவ முடியாது அதைப் பற்றி நீங்கள் மட்டுமே செய்ய முடியும் அதாவது உங்கள் பாடத்தை முழுவதுமாக அறிந்து கொள்ளுங்கள் புகழ்பெற்ற எழுத்தாளர் மார்க் ட்வைன் எனவே அவர் இம்ப்ராம்ப்ட்டு ஆக பேச வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டார் இம்ப்ராம்ப்ட்டு பேச்சு என்றால் நீங்கள் எந்தத் தயாரிப்பும் இல்லாமல் வந்து பேசுவது பேச்சு நடத்த குறைந்தது ஒரு வார கால அவகாசம் தேவை என்றார் எனவே மக்கள் மிகவும் ஆச்சரியப்படுகிறார்கள் ஒரு இம்ப்ராம்ப்ட்டுக்கு இத்தனை நேரம் தேவையா எந்தவொரு பேச்சுக்கும் விஷயத்தை நன்கு அறிந்திருந்தால் தன்னம்பிக்கை தானாகவே வரும் அதை மீண்டும் மீண்டும் படிப்பது மனப்பாடம் செய்வது குறிப்புகள் எடுப்பது மறந்தால் குறிப்புகளை கையில் வைத்திருப்பது எனவே அது உங்களுக்கு மிகுந்த நம்பிக்கையைத் தரப் போகிறது பின்னர் அடுத்தது தெரிந்து கொள்வதற்கு நெருக்கமாக உள்ளது அது உங்கள் பாடத்தை நம்புவதாகும் எனவே புவி வெப்பமடைதல் காலநிலை மாற்றத்தைப் பற்றி பேசும்படி கேட்கப்படுகிறீர்கள் பின்னர் கிடைக்கக்கூடிய அனைத்து அறிவியல் உண்மைகளையும் நீங்கள் முழுமையாகத் தயாரித்துள்ளீர்கள் ஆனால் உண்மையில் நீங்கள் அதை நம்பவில்லை என்று நீங்கள் உணர்கிறீர்கள் நீங்கள் நம்பவில்லை என்றால் உங்கள் பாடதிட்டம் உங்கள் பார்வையாளர்களிடையே நம்பிக்கையைக் கொண்டிருக்காது பார்வையாளர்கள் தூங்குவார்கள் அவர்கள் ஏன் ஆர்வம் காட்டவில்லை என்று உங்களுக்குத் தெரியாது ஏனென்றால் உங்கள் எண்ணங்கள் உங்கள் உள் இதயத்தின் மூலம் வெளிப்படுத்தப்படுவதில்லை என்பதை அவர்கள் அறிவார்கள் பேரார்வம் காணப்படவில்லை எனவே பாடத்தை நம்ப வேண்டும் பயத்தை ஒழிப்பதற்கான அடுத்த ரகசியம் பயிற்சி பயிற்சி பயிற்சி மற்றும் தொடர்ந்து பயிற்சி செய்வது குறுக்குவழி இல்லை கண்ணாடியின் முன் நீங்கள் எவ்வளவு பயிற்சி செய்கிறீர்களோ ஒரு முறை பதிவு செய்து வீடியோ டேப் செய்யப்பட்டது அதை மீண்டும் மீண்டும் பார்க்கவும் அதை மனப்பாடம் செய்யவும் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் அதை மனப்பாடமாக தெரிந்து வைத்துக்கொள்ளுங்கள் அவர்கள் கேட்டால் நீங்கள் அதை சொல்ல வேண்டும் குறிப்புகளை உங்கள் விரல் நுனியில் வைத்திருங்கள் இப்போது அது இருந்தால் இது முழுமையான பயிற்சியிலிருந்து வருகிறது மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்தால் முற்றிலும் எந்த பயமும் இருக்காது ஆனால் நான் சொன்னது போல் சில சிறிய ஆரம்ப பயம் இருக்கும் நீங்கள் அதைக் கடக்க முடியும் என்று நான் சொன்னாலும் நீங்கள் வழங்கத் தொடங்கியவுடன் அது போகும் என்று நான் சொன்னேன் உங்கள் பார்வையாளர்களுடன் நீங்கள் ஒரு பிடிப்பை பெற்றவுடன் எனவே அந்த பயம் ஆரம்பமானது லேசான பதட்டம் அது இருக்கிறது நாம் எப்படி அந்த பதற்றத்தை முதலில் குறைக்கலாம் மற்றும் முதன்மையாக உங்கள் விநியோகத்தை காட்சிப்படுத்தலாம் அதன் முடிவில் பார்வையாளர்கள் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கப் போகிறார்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள் அந்த சிறந்த பேச்சை கொடுத்ததற்காக அவர்கள் உங்களுக்கு பரிசு கொடுக்கப் போகிறார்கள் பார்வையாளர்களில் அமர்ந்திருக்கும் உங்களுக்கு மிகவும் பிடித்த நபருக்கு மக்கள் கைதட்டப் போகிறார்கள் உங்களுடன் கைகுலுக்கப் போகிறார்கள் நீங்கள் மிகவும் ஊக்குவிக்கப்படுகிறீர்கள் எனவே நீங்கள் மிகவும் வெற்றிகரமான பேச்சை வழங்குகிறீர்கள் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியடைகிறார்கள் என்று உங்கள் விநியோகத்தை காட்சிப்படுத்துங்கள் பின்னர் அவர்கள் வந்து உங்களை பாராட்டுகிறார்கள் பின்னர் நேர்மறையாக காட்சிப்படுத்துங்கள் எந்தவொரு எதிர்மறை எண்ணத்தையும் காட்சிப்படுத்த வேண்டாம் நீங்கள் அந்த சிறந்த பேச்சைக் கொடுக்கப் போகிறீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் பின்னர் உங்கள் பாடத்தை தெரிந்துகொள்ளுங்கள் முன்னேற்பாட்டிற்கு மரியாதை கொடுங்கள் எனவே பாடத்தை அறிந்து கொள்வதற்காக நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் பார்வையாளர்களின் ஆர்வம் என்ன என்பதை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அதன்படி நீங்கள் தயாராகி அதை செய்யும்போது விளக்கக்காட்சியை பயிற்சி செய்யவும் நீங்கள் பார்வையாளர்களுக்கு முன் கொடுக்கிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் சில போலி பார்வையாளர்களை சேகரியுங்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் சகோதர சகோதரிகள் உறவினர்கள் பின்னர் நீங்கள் அதைச் செய்யும்போது பேசுங்கள் உண்மையில் நீங்கள் அங்கு சென்று பேச்சைக் கொடுக்கும்போது உங்கள் மனதை அமைதிப்படுத்துங்கள் எந்தவொரு எதிர்மறை பேச்சும் உங்கள் மனதில் வர வேண்டாம் அதை தளர்த்தவும் ஒட்டுமொத்தமாக உங்கள் பார்வையாளர்களை மதிக்கவும் அவர்கள் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் நீங்கள் சொல்வது சுவாரஸ்யமாக இருக்க வேண்டும் உங்கள் விளக்கக்காட்சியில் ஒரு வார்த்தை கூட வீணடிக்கப்படக்கூடாது பார்வையாளர்கள் வந்து மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும் என்று உணர வேண்டும் எனவே நீங்கள் முழுமையாகத் தயாராக இருக்கும்போது மட்டுமே அது நிகழ்கிறது பார்வையாளர்களின் நேரத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ளும்போது அவர்களின் நேரம் விலைமதிப்பற்றது என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள் மேலும் அவர்கள் விக்கிபீடியாவிலிருந்து ஏதாவது பெற முடியும் என்றால் எனவே அவர்கள் ஏன் உங்களிடம் வர வேண்டும் நான் இந்த நபரிடம் சென்றால் இந்த நபர் என் நேரத்தை மதிக்கிறார் என்று எனக்குத் தெரியும் பின்னர் நான் 10 மணி நேரம் ஏதேனும் படிப்பதற்கு செலவழித்தாலும் கூட அதை இந்த நபரிடமிருந்து 10 நிமிடங்களில் பெற முடியும் எனவே நான் சென்றால் நேரம் பெறப்படுகிறது வீணாகாது அதிக நேரம் பெறப்படுகிறது எனவே நீங்கள் அந்த உத்தரவாதத்தை வழங்க முடிந்தால் எனவே நீங்கள் மிகவும் வெற்றிகரமான மற்றும் பிரபலமான பேச்சாளராக மாறுவீர்கள் இப்போது நீங்கள் பயத்தை மெதுவாக சமாளிக்கும்போது ஆயத்தம் பயிற்சி விஷயத்தை அறிந்துகொள்வதும் காட்சிப்படுத்துவதன் மூலம் பயத்தைக் கையாள்வதும் அடுத்த கட்டம் தைரியத்தை திரட்டுவது தைரியத்தை வளர்ப்பது நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு வழங்குகிறீர்கள் என்பதை நினைவில் கொள்வதன் மூலம் நம்பிக்கையை வளர்ப்பீர்கள் பெரும்பாலான நேரங்களில் அது அனைவருக்கும் கடினம் என்பதை மக்கள் அறிவார்கள் அதைச் செய்யும்படி கட்டாயப்படுத்துவதற்குப் பதிலாக நீங்கள் விளக்கக்காட்சியைக் கொடுத்தால் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியடைவார்கள் எனவே ஆசிரியர் உங்களைத் தேர்ந்தெடுத்திருந்தால் ஆசிரியர் மற்றவர்களைத் தேர்ந்தெடுக்காததில் அவர்கள் மகிழ்ச்சியடைகிறார்கள் எனவே நீங்கள் அதைச் செய்கிறீர்கள் என்பதில் அவர்கள் மகிழ்ச்சியடைகிறார்கள் வகுப்பில் நீங்கள் உண்மையில் உங்கள் நண்பர்களிடம் முன்வைக்கிறீர்கள் அவர்கள் எதிரிகள் அல்ல அரிதான அறியப்படாத சூழ்நிலைகளில் உங்கள் எதிரிகளைப் போல செயல்படும் ஒன்று அல்லது இரண்டு பேர் இருக்கலாம் அல்லது உங்களை வெறுக்கிறவர்கள் அவர்களுக்கு உங்களைப் பிடிக்கவில்லை நீங்கள் பேசும்போது தொந்தரவான கேள்விகளைக் கேட்க அவர்கள் தீவிரமாக இருக்கின்றனர் இப்போது நீங்கள் முழுமையாகத் தயாராகிவிட்டீர்கள் யாரும் உங்களைப் பிடிக்க முடியாது என்று உங்களுக்குத் தெரிந்தால் மட்டுமே அந்த நபர்களைக் கையாள முடியும் எனவே அங்குதான் உங்கள் உதவிக்கு முழுமையான தயாரிப்பு வருகிறது இல்லையெனில் நீங்கள் நண்பர்கள் முன் முன்வைக்கிறீர்கள் நீங்கள் அனைவரும் இதில் ஒன்றாக இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் அனைவரும் ஒரே படகில் பயணம் செய்கிறீர்கள் மேலும் உங்கள் சரியாகத் தயார்படுத்தும் வரை உங்கள் தேர்வாளர்கள் அது பிஎச்டி விவா எம் டெக் ஆய்வறிக்கை வழங்கல் பி டெக் விளக்கக்காட்சி நீங்கள் வழங்கும் எந்த விளக்கக்காட்சியாக இருந்தாலும் அவர்கள் இதை உங்கள் செயல்திறனில் இருந்து உணர்ந்து அதற்கேற்ப உங்களுக்கு வெகுமதி அளிப்பார்கள் நீங்கள் மூச்சுத் திணறலை உணர்ந்தால் எனவே நீங்கள் ஒன்று அல்லது இரண்டு நிமிடங்கள் எடுத்து பின்னர் ஆழமாக சுவாசிக்கவும் நேர்காணலுக்கு முன் பொதுப் பேச்சுக்கு முன் இந்த ரோவிங் நுட்பமும் நீங்கள் ரோவிங் செய்வது போல் உதவுகிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள் எனவே நீங்கள் ஒரு படகை மிதிக்கிறீர்கள் நீங்கள் வெறுமனே சுவாசிக்கிறீர்கள் மற்றும் வெளியேற்றுகிறீர்கள் சிலர் மூன்று மடங்கு ஆழமாக சுவாசிப்பதிலும் வெளியேற்றுவதிலும் கூட அவர்கள் நிம்மதியாக உணர்கிறார்கள் சிலருக்கு ஐந்து மடங்கு பத்து முறை செய்ய வேண்டும் வேண்டிய அளவு செய்யுங்கள் ஆழமாக சுவாசியுங்கள் எனவே அது உண்மையில் உங்கள் பதற்றத்தைத் குறைக்கும் சில சந்தர்ப்பங்களில் இது ஒரு நீண்ட பேச்சாக இருந்தால் முதல் சில நிமிடங்கள் மோசமானவை என்று நான் முன்பு சொன்னது போல் இது ஒரு நிமிடத்தில் கூட சில வினாடிகள் மட்டுமே எனவே நீங்கள் தைரியத்தை திரட்டி பின்னர் நீங்கள் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வீர்கள் எனவே நீங்கள் நம்பிக்கையை வளர்த்துக் கொண்டால் இப்போது நீங்கள் ஒரு தொழில்முறை பேச்சை வழங்கத் தயாராக உள்ளீர்கள் இப்போது அதை நான் அடுத்த சொற்பொழிவில் விவாதிப்பேன் ஆனால் நான் உங்களை விட்டுச் செல்வதற்கு முன்பு மற்றொரு ரியாலிட்டி டெவலப்மென்ட் புத்தக எழுத்தாளர் ஜீக்லரின் மேற்கோளை கொடுக்க விரும்புகிறேன் எனவே அவர் பயத்தைப் பற்றி ஒரு சுவாரஸ்யமான விளக்கத்தை அளிக்கிறார் அவர் பயத்திற்கு இரண்டு அர்த்தங்கள் இருப்பதாகக் கூறுகிறார் ஒன்று எல்லாவற்றையும் மறந்து ஓடி விடுவது இந்த சூழ்நிலையிலிருந்து ஓடி ஓடுவது பேசாமல் இருப்பது அல்லது எல்லாவற்றையும் எதிர்கொண்டு எழுவது யில் ஒரு தலைவராக இருந்தால் நீங்கள் உண்மையில் பொதுப் பேச்சைப் பயன்படுத்தி மக்களை மாற்றப் பிறந்திருந்தால் நீங்கள் மீண்டும் எழுவீர்கள் எனவே நீங்கள் ஓட விரும்புகிறீர்களா அல்லது உயர விரும்புகிறீர்களா என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் தேர்வு உங்களுடையது நீங்கள் உயர முடிவு செய்வீர்கள் என்று நம்புகிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர வேண்டும் என்ற நல்வாழ்த்துக்களுடன் நான் இந்த விரிவுரையை முடிக்கிறேன் இந்த வீடியோவைப் பார்த்ததற்கு நன்றி அடுத்த விரிவுரையில் உங்களைப் பார்ப்போம் ஒரு நல்ல நாள் அமையட்டும்